இதுவரை உணர்ச்சியை விளக்க முயற்சிக்கும் உயிரியல் கோட்பாடுகளைப் பற்றி விவாதித்தோம் இப்போது அறிவாற்றல் கோட்பாடுகள் பற்றி விவாதிக்க இருக்கிறோம் ஷாக்டரின் கோட்பாடு Schacter's theory காக்னிடிவ் ஆஃப்ரைசல் எனப்படும் அறிவாற்றல் மதிப்பீட்டை பற்றிய ஒன்று மதிப்பிடுதல் ஒரு வழிமுறையாகும் உங்கள் அனுபவத்தின் மீது உங்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கும் இந்த கோட்பாடு என்னவென்றால் உணர்ச்சி உடலியல் தூண்டுதலை பிசியோலொஜிக்கல் அரூசல் அடிப்படையாகக் கொண்டது அப்படி தூண்டப்பட்ட உணர்ச்சியை சார்ந்து உடல் தூண்டுதல் என வகைப்படுத்தப்படுகிறது எனவே உடலியல் தூண்டுதலை நீங்கள் அனுபவிக்கிறார்கள் அது உண்மையில் உணர்ச்சியை உணர நமக்கு முதன்மையான திறனை வழங்குகிறது அதன் பிறகே நாம் அவற்றுக்கு பெயரிடுகிறோம் எனவே உடலியல் தூண்டுதலை நீங்கள் பெற்றவுடன் அந்த உணர்ச்சித் தூண்டுதலுக்கு ஒரு அர்த்தத்தையும் பெயரையும் வைக்க முயற்சிக்கிறீர்கள் ஷாக்டர் சிங்கர் கருத்துப்படி உணர்ச்சி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தூண்டப்படுகிறது நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த கருத்து தான் முதன்மையானது இது ஜேம்ஸ் லாங்கே James- Lange கோட்பாட்டிலிருந்து கேனான் பார்ட் கோட்பாடு வரை அனைவரும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளும் கருத்தாக உள்ளது உணர்ச்சி சாதாரணமாக உடல் தூண்டுதலுக்கு வழிவகுக்கிறது இது உயிரியல் கோட்பாடுகளில் பொதுவானது மேலும் நீங்கள் சாதாரணமாக உடல் தூண்டுதலையும் உடல் தூண்டுதல் உணர்வையும் பெற்ற பிறகு நீங்கள் அந்த செயல்பாடுகளை புரிந்து கொள்ளவும் தூண்டுதலுக்கான காரணத்தை உருவாக்கவும் முயற்சிக்கிறீர்கள் நான் ஏன் இந்த நிலையை அனுபவிக்கிறேன் என்ற கேள்வியின் அடிப்படையில் உணர்ச்சியின் உணர்வை தீர்மானிக்கிறீர்கள் எனவே சூழ்நிலை உணரப்படுகிறது அதற்கேற்றார் போல் உடலும் தூண்டப்படுகிறது நீங்கள் புரிந்து கொள்ளவும் அதற்கு ஒரு காரணத்தை கொடுக்கவும் முயற்சிக்கிறீர்கள் உடலியல் மாற்றங்களுக்கும் உடல் தூண்டுதலுக்கும் காரணம் சொல்ல முயற்சிக்கிறீர்கள் ஒரு தூண்டுதலுக்கு நீங்கள் கொடுக்கும் காரணம் அது என்ன உணர்ச்சி என்பதை தீர்மானிக்கிறது எனவே இது அறிவாற்றல் மதிப்பீடு கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது உதாரணமாக பல் மருத்துவமனைக்கு ஒருவர் நோயாளியுடன் வருகிறார் அவருக்கு இயல்பான சுவாசம் மற்றும் இதயத் துடிப்பு உள்ளது இப்போது அவர் நோயாளியின் பயத்தை அறிவார்ந்த முறையில் உணர முடியும் ஆனால் அந்த பயத்தை அல்லது வலியை அனுபவிக்க முடியாது ஏனென்றால் உடலியல் தூண்டுதல் நிலை குறைவாக இருப்பதால் அதாவது அவர் தன் உடலில் நேரடியாக அந்த வலியை உணரவில்லை இந்த உணர்ச்சி நிலை இல்லாத தூண்டுதல் அவர்கள் உணர்ச்சியை புரிந்து கொள்வதை தடுக்கிறது அதாவது தூண்டுதலுக்குகான காரணத்தை அடையாளம் காண முடியாவிட்டால் நீங்கள் உணர்ச்சியை உணர முடியாது உதாரணமாக விளையாட்டின்போது அதிக அளவிலான உடலியல் தூண்டுதலை கொண்ட ஒரு வீரர் உணர்ச்சிவசப்படாத காரணங்களால் உணர்ச்சியை மிகக் குறைவாகவோ அல்லது முழுமையாக உணர்வதில்லை காரணம் என்னவென்றால் தூண்டுதல் முதன்மையானது இப்போது இரண்டு சூழ்நிலைகளில் பார்த்தோம் ஒன்று பல் மருத்துவமனையில் மற்றொன்று களத்தில் உள்ள ஒரு விளையாட்டு வீரர் இந்த இரண்டு சூழ்நிலைகளுக்கும் ஷாக்டரின் கோட்பாடு கூறுவது என்னவென்றால் உடலியல் தூண்டுதல் வெளிப்படையான பெயரிடுதலின்றி அறிவாற்றல் பெயரிடுதல் அவசியமாகிறது இது ஒருவரை உணர்ச்சி அனுபவிக்கச் செய்கிறது எனவே இயல்பாகவே நீங்கள் உடலியல் தூண்டுதல் ஏற்பட்டவுடன் அந்த தூண்டுதலுக்குகாண காரணத்தைக் கண்டறிய முயற்சிப்பீர்கள் தூண்டுதலுக்குகான காரணத்தை நீங்கள் கண்டறிந்ததும் ஒருவேளை நீங்கள் காரணத்தை நன்றாக கண்டறிந்து இருந்தால் அறிவாற்றல் வகைப்படுத்தும் செயல்முறையை நீங்கள் செய்துள்ளீர்கள் என்று முடிவுக்கு வரலாம் மற்ற கோட்பாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தக் கோட்பாடு உணர்ச்சி செயல்முறைகளில் அறிவாற்றல் காரணிகளின் முக்கியத்துவத்தை பெரிதும் ஆதரிக்கிறது எனவே இந்த கோட்பாடு அடிப்படையில் வெவ்வேறு உணர்ச்சிகளை ஒரே தூண்டுதலின் மாறுபட்ட அறிவாற்றலாக கருதுகிறது எனவே இதயத்துடிப்பில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது துடிப்பு விகிதத்தில் மாற்றம் ஏற்படுகிறது கால்வனிக் ஸ்கின் ரெஸ்பான்ஸ் எனப்படும் கால்வனிக் தோல் எதிர்வினையில் மாற்றம் ஏற்படுகிறது ஆனால் இதயத்துடிப்பில் மாற்றம் இருந்தாலும் இந்தக் கோட்பாட்டின்படி இந்த மாற்றத்தின் முறை முக்கியமல்ல ஆனால் முறை ஏன் மாறியது என்ற கேள்விக்கான விடையை நீங்கள் தேட வேண்டும் அதற்கான காரணத்தை நீங்களே உருவாக்க வேண்டும் அப்படி ஒரு காரணத்தை நீங்கள் உருவாக்கிவிட்டால் அதுதான் உங்கள் உணர்ச்சியின் ஆதாரம் எனவே இது மற்ற கோட்பாடுகளுக்கு முரணானது ஏனென்றால் இந்த கோட்பாடு அடிப்படையில் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒவ்வொருவிதமான தூண்டுதலில் மாறுபட்ட அறிவாற்றல் உள்ளது என்று கருதுகிறது ஆனால் மற்ற கோட்பாடுகள் மாறுபட்ட உணர்ச்சிகளுக்கு வெவ்வேறு உடலியல் செயல்பாடுகள் உள்ளன என்று கருதுகின்றன இதுதான் உயிரியல் கோட்பாடுகளுக்கும் ஷாக்டர் சிங்கர் உணர்ச்சி கோட்பாட்டிற்கும் இடையிலான வேறுபாட்டின் முக்கிய கருத்தாகும் இதற்கு லாசரஸ் கூறுவது உணர்ச்சிகரமான எதிர்வினைகள் அடிப்படையில் உள் மற்றும் சூழ்நிலை மதிப்பீட்டு செயல்முறைகளின் விளைவாகும் லாசரஸின் கூற்றுப்படி மூன்று சாத்தியமான விளைவுகள் உள்ளன செயல்படுவதற்கு ஒருவரின் உயிரியல் தூண்டுதல்கள் அகநிலை உணர்ச்சி பாதிப்பு மற்றும் உடலியல் எதிர்வினை எனவே உணர்ச்சிகள் ஒரே நேரத்தில் தன் பணியை செய்வதோடு அது நிர்வகிக்கும் செயல்களையும் தூண்டுகிறது மேலும் உணர்ச்சியை மையமாகக் கொண்டு நிர்வகிக்கும் செயல் மற்றும் சிக்கல்களை நிர்வகித்தல் என இரண்டு நிர்வகிக்கும் உத்திகளை லாசரஸ் முன்மொழிந்தார் இது உலவியல் உலகில் முக்கியமான கருத்தாக கருதப்படுகிறது இதுவரை நாம் பார்த்தது உணர்ச்சியின் உயிரியல் மற்றும் அறிவாற்றல் கோட்பாடுகள் இப்பொழுது எத்தனை வகையான உணர்ச்சிகள் உள்ளன என்பதை பற்றி பார்க்கலாம் நான் உங்களிடம் எத்தனை வகையான உணர்ச்சிகள் உள்ளது என்று கேட்டால் உளவியலாளர்கள் கண்டுபிடிக்க முயற்சித்த அடிப்படை உணர்ச்சிகளின் முழுமையான பட்டியலை நீங்கள் தேடுவீர்கள் அடிப்படை உணர்ச்சிகள் மிகவும் தனித்துவமான அம்சங்களைக் கொண்டிருக்கும் அவற்றின் குணாதிசயங்கள் மற்ற உணர்ச்சிகளுடன் ஒன்றிணையாது எனவே மகிழ்ச்சியின் பண்புகள் சோகத்தின் குணாதிசயங்களுடன் ஒன்று சேரவில்லை என்றால் மகிழ்ச்சியும் சோகமும் இரண்டும் தனித்துவமாக இருக்க தகுதிபெற்ற அடிப்படை உணர்ச்சிகள் உடலியல் ஆராய்ச்சி உலகில் இப்போது வரை எத்தனை அடிப்படை உணர்ச்சிகள் இறுதியாக ஒப்புக் கொள்ளப்பட்டுள்ள என்பதை நாம் பார்ப்பதற்கு முன் ப்ளட்சிக் கொடுத்த முன்மொழிவைப் பார்ப்போம் ராபர்ட் ப்ளட்சிக்கின் கூற்றுப்படி அனைத்து உணர்ச்சிகளையும் எட்டு அடிப்படை உணர்ச்சிகளாக வகைப்படுத்தலாம் ஆனால் அவர் செய்த ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால் இந்த அடிப்படை உணர்ச்சிகளின் சேர்க்கைகளை பற்றியது அதாவது உணர்ச்சிகளுக்கிடையேயான உறவைப் பற்றி அவர் கூறியது மகிழ்ச்சி நம்பிக்கை பயம் ஆச்சரியம் சோகம் வெறுப்பு கோபம் மற்றும் எதிர்பார்ப்பு இவைதான் ப்ளட்சிக் குறிப்பிட்ட எட்டு அடிப்படை உணர்ச்சிகள் ப்ளட்சிக் முன்மொழிந்த இந்த எட்டு அடிப்படை உணர்ச்சிகள் அடிப்படையில் பல பரிணாமங்களை கொண்டவை இதில் முக்கியமாக இன்டென்சிட்டி தீவிரத்தன்மை சிமிலாரிட்டி ஒற்றுமை மற்றும் பொலாரிட்டி துருவமுனைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர் இந்த கருத்தை கூறினார் இன்டென்சிட்டி தீவிரத்தன்மை என்பது அதிகமான குறைவான அல்லது நடுத்தரமானது சிமிலாரிட்டி ஒற்றுமை என்பது மற்றவையுடன் எப்படி பொதுவாக இருக்கிறது பொலாரிட்டி துருவமுனைப்பு என்பது முற்றிலும் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருப்பது இந்த எட்டு உணர்ச்சிகளையும் சேர்க்கையின் அடிப்படையில் நீங்கள் சிந்திக்கும்போது இந்த மூன்று பரிணாமங்களும் மிக முக்கியமானவை மேலும் இதுபோன்ற சேர்க்கைகளின் ஒட்டுமொத்த விளைவு என்னவாக இருக்கும் என்பதையும் ப்ளட்சிக் விளக்குகிறார் ப்ளட்சிக் முதன்மை உணர்ச்சிகளை ஒரு வட்டத்தில் ஒழுங்கமைத்து பின்னர் தீவிரத் தன்மையின் அடிப்படையில் மூன்றாவது பரிமாணத்தில் அவற்றை இயக்கினார் ப்ளட்சிக் முன்மொழிந்த இந்த உணர்ச்சி திடத்திற்கு கலவையான ஆதரவு கிடைத்தன இதை நாம் புரிந்துகொள்வது முக்கியம் மேலும் இது ஆதாரமாக இருக்கும் உதாரணத்தையும் இதன் மூலம் ப்ளட்சிக் என்ன முன்மொழிய முயன்றார் என்பதையும் பார்ப்போம் இப்போது நீங்கள் அடிப்படை உணர்ச்சிகளின் வளையத்தை இங்கே பார்க்கலாம் அதை பற்றிதான் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் ப்ளட்சிக்கின் கூற்றுப்படி தீவிரத் தன்மையின் மாறுபாடு வேறொரு அனுபவத்தை கொடுக்கலாம் எடுத்துக்காட்டாக பயம் தீவிரமடைந்தால் பின்னர் அது பயங்கரவாதமாக மாறக்கூடும் மேலும் அதன் தீவிரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தால் அது பயமாக மாறுகிறது இதேபோல் ஆச்சரிய உணர்ச்சியின் தீவிரம் அதிகமானால் அது திகைப்பாக மாறுகிறது தீவிரத்தின் இழப்பு அது வேறு உணர்ச்சியாக மாற்றப்படுகிறது இதுபோலவே மற்ற அடிப்படை உணர்ச்சிகளும் மாற்றத்திற்கு உள்ளாகின்றன சோகம் துக்கமாகவும் வெறுப்பு சலிப்பாகவும் கோபம் பெருங்கோபமாகவும் எரிச்சலாகவும் எதிர்பார்ப்பு விருப்பமாகவும் மகிழ்ச்சி அமைதியாகவும் மற்றும் நம்பிக்கை போற்றுதலும் ஏற்றுக் கொள்வதும் என மாற்றமடைகிறது ப்ளட்சிக்கின் கூற்றுப்படி இந்த அடிப்படை உணர்ச்சிகள் ஒன்றிணைந்து வேறு சில உணர்வுகளை உருவாக்குகின்றன இந்த சேர்க்கையை டயட்ஸ் இருவுணர்வு கலப்பு என்று அழைக்கப்படுகின்றன உதாரணமாக மகிழ்ச்சி எதிர்பார்ப்புடன் சேரும்பொழுது நம்பிக்கை பிறக்கிறது நம்பிக்கை பயத்துடன் சேரும்பொழுது அற்பணிப்பு உருவாகிறது இதைப்பற்றி மேலும் பிறகு விவாதிப்போம் ப்ளட்சிக் கூற்றுப்படி மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஒன்றிணைந்தால் அன்பு உருவாகிறது நம்பிக்கையையும் பயத்தையும் ஒன்றிணைத்தால் சமர்ப்பிப்பு உருவாகும் பயம் மற்றும் ஆச்சரியம் ஆகியவை இணைந்து எச்சரிக்கை உணர்வை உருவாக்குகின்றன இந்த மூன்றும் முதல் நிலை டயட்ஸ் இருவுணர்வு கலப்பு ஆகும் இவைகளை நாம் பெரும்பாலும் உணர்கின்றோம் இப்பொழுது மகிழ்ச்சி பயத்துடன் சேரும்பொழுது அது குற்றத்தை உருவாக்குகிறது நம்பிக்கையை ஆச்சரியத்துடன் இணைந்தால் ஆர்வத்தை உருவாக்க முடியும் அதுபோல பயம் சோகத்துடன் இணைந்தால் விரக்தியை உருவாக்குகிறது இவை இரண்டாம் நிலை டயட்ஸ் இருவுணர்வு கலப்பு ஆகும் சில சமயங்களில் சந்தோஷம் ஆச்சரியத்துடன் ஒன்றிணைந்து இன்பமாக மாறுகிறது நம்பிக்கை சோகத்துடன் இணைந்து மனக்கிளர்ச்சியை உண்டாக்குகிறது மேலும் பயம் வெறுப்புடன் சேரும்பொழுது அவமானத்தை உருவாக்குகிறது இவைகள் மூன்றாம் நிலை டயட்ஸ் இருவுணர்வு கலப்பு ஆகும் இந்தவகை உணர்ச்சிகளை நாம் எப்போதாவதுதான் அனுபவிக்கிறோம் எதிரெதிர் உணர்ச்சிகளை ஒன்றாக இணைத்தால் என்னவாகும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது மோதலுக்கு வழிவகுக்கும் இப்பொழுது மற்ற முதன்மை டயட்ஸ் களை இருவுணர்வு கலப்பு பற்றி பார்ப்போம் ஆச்சரியமும் சோகமும் ஒன்றிணைந்து ஏமாற்றத்தையும் சோகமும் வெறுப்பும் இணைந்து வருத்தத்தையும் வெறுப்பு மற்றும் கோபம் அவமதிப்பையும் உருவாக்குகின்றனமேலும் கோபம் மற்றும் எதிர்பார்ப்பு தீங்கிழைக்கும் குணத்தையும் எதிர்பார்ப்பு மற்றும் மகிழ்ச்சி நம்பிக்கையையும் உருவாக்குகின்றன இப்பொழுது மற்ற இரண்டாம் நிலை டயட்ஸ் இருவுணர்வு கலப்பு பற்றி பார்ப்போம் சோகம் மற்றும் கோபம் பொறாமையையும் வெறுப்பு மற்றும் எதிர்பார்ப்பு இழிந்த தன்மையையும் கோபமும் மகிழ்ச்சியும் இணைந்து கர்வத்தையும் எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கை இணைந்து அபாயகரமான உணர்வை உருவாக்குகின்றன இப்போது மற்ற மூன்றாம் நிலை டயட்ஸ் இருவுணர்வு கலப்பு பற்றி பார்ப்போம் ஆச்சரியம் மற்றும் கோபம் இணைந்து சீற்றத்தையும் சோகம் மற்றும் எதிர்பார்ப்பு இணைந்து அவநம்பிக்கையையும் வெறுப்பு மற்றும் மகிழ்ச்சி இணைந்து நோயுற்ற தன்மையையும் உருவாக்குகின்றன கோபமும் நம்பிக்கையும் இணைந்து ஆதிக்கத்தை உருவாக்குகின்றன எதிர்பார்ப்பும் பயமும் இணைந்து பதற்றத்தை உருவாக்குகின்றன எதிரெதிர் உணர்ச்சிகளை ஒன்றாக இணைப்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு ஆச்சரியம் மற்றும் எதிர்பார்ப்பு இது மோதல்களை உருவாக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் எந்தவொரு உணர்ச்சிகரமான நிலையிலும் நிகழ்வுகளின் முழு சங்கிலி எவ்வாறு நிறைவடைகிறது என்பதை ப்ளட்சிக் அழகாக விளக்கியுள்ளார் நமக்கு தூண்டுதலை வழங்கும் ஒரு நிகழ்வு இருந்தால் அது அறிவாற்றல் ரீதியாக மதிப்பிடப்படுகிறது மேலும் அது சில அகநிலை எதிர்வினைக்கும் வழிவகுக்கிறது அது நடத்தை எதிர்வினைகளில் வெளிப்படுகிறது மற்றும் இறுதியாக செயல்பாடு நிறைவேற்றப்படுகிறது இப்பொழுது நீங்கள் திரையில் சில தூண்டுதல்களையும் மேலும் அந்த முழு சங்கிலி தொடரையும் காணலாம் இப்பொழுது இங்கே நாம் தூண்டுதல் நிகழ்வுகள் அறிவாற்றல் மதிப்பீடு அகநிலை எதிர்வினை நடத்தை எதிர்வினை மற்றும் செயல்பாடு ஆகியவற்றை பார்க்கப் போகிறோம் சில மதிப்பீடுகளை உயர்த்துவதற்காக தூண்டுதல்கள் நிகழ்கிறது அந்த உணர்வை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் இதுதான் அறிவாற்றல் மதிப்பீடு உங்களிடம் அகநிலை எதிர்வினையும் உள்ளது உங்களிடம் மகிழ்ச்சியும் இருக்கிறது அதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்கிறீர்கள் அல்லது அதை மீண்டும் செய்கிறீர்கள் இதுதான் உங்களின் நடத்தை எதிர்வினை இறுதியாக ஒரு செயல்பாட்டை செய்து அதன் பலனை நீங்கள் பெறுகிறீர்கள் இப்பொழுது நீங்கள் ஒரு குழுவில் உறுப்பினராக உள்ளீர்கள் உங்களை அந்த குழுவின் நண்பராக கருதுகிறீர்கள் இது ஒரு அறிவாற்றல் மதிப்பீடு உங்கள் குழு உறுப்பினர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை உள்ளது இது உங்கள் அகநிலை எதிர்வினை அகநிலை எதிர்வினைக்கு ஏற்றாற்போல் உங்கள் நடத்தையை நீங்கள் அறிந்தால் அது நடத்தை எதிர்வினை இறுதியாக செயல்பாடு என்பது நீங்கள் உங்கள் உறுப்பினர்களுக்கு ஆதரவாக இருப்பதும் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதும் தான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் உள்ளது அதுதான் தூண்டுதல் நிகழ்வு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவாற்றல் காக்னிடிவ் ரீதியாக மதிப்பிடுகிறீர்கள் அதற்கான அகநிலை எதிர்வினை சப்ஜக்டிவ் ரியாக்ஷன் என்பது பயம் இதிலிருந்து தப்பித்தல் எஸ்கேப் என்பது நடத்தை எதிர்வினை பிகேவியரல் ரியாக்ஷன் அதற்கு நீங்கள் செய்யும் செயல்பாடு பாதுகாப்பைத் தேடுவது இப்பொழுது நீங்கள் எதிர்பாராத ஒன்று நிகழ உள்ளது அது என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இதுதான் அறிவாற்றல் மதிப்பீடு நீங்கள் திகைப்பது அகநிலை எதிர்வினை உங்கள் செயல்களை நிறுத்தியது நடத்தை எதிர்வினை பின்னர் உங்களை நீங்களே நெறிப்படுத்த நேரம் கிடைக்கும் இது நீங்கள் செய்யும் செயல்பாடு ஒரு மதிப்புமிக்க பொருளை இழந்துவிட்டால் உங்களுக்கு கைவிடப்பட்ட உணர்வு வரும் அதுதான் உங்கள் அறிவாற்றல் மதிப்பீடு நீங்கள் சோகமாக உணர்வீர்கள் இது உங்கள் எதிர்வினை சோகத்தின் காரணமாக நீங்கள் அழுகிறீர்கள் இது நடத்தை எதிர்வினை பின்னர் இழந்தவற்றை பற்றி நீங்கள் மீண்டும் சிந்திப்பது நீங்கள் செய்யும் செயல்பாடு உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் அறிவாற்றல் மதிப்பிட்டால் நீங்கள் நினைக்கிறீர்கள் அது விஷமாக இருக்கலாம் என்று அதை நீங்கள் வெறுப்பது அகநிலை எதிர்வினை அதை நீங்கள் வாந்தி எடுப்பது நடத்தை எதிர்வினை இப்படியாக விஷம் வெளியேற்றப்படுகிறது இது செயல்பாட்டின் செயல் இப்பொழுது உங்கள் முன்பாக ஒரு தடை அல்லது குறுக்கீடு உள்ளது உங்களுக்குத் தடையாக உள்ளவரை நீங்கள் எதிரி என்று மதிப்பிட்டுள்ளீர்கள் இது அறிவாற்றல் மதிப்பீடு உங்களுக்கு கோபம் வருகிறது இது அகநிலை எதிர்வினை அதனால் நீங்கள் அவரை தாக்குகின்றீர்கள் இது நடத்தை எதிர்வினை இறுதியாக தடைகளை அழிப்பது நீங்கள் செய்யும் செயல்பாடு இங்கே பல்வேறு வண்ணங்களில் காட்டப்பட்டுள்ள உணர்ச்சிகளான மகிழ்ச்சி நம்பிக்கை பயம் ஆச்சரியம் சோகம் வெறுப்பு மற்றும் கோபம் ஆகியவை அடிப்படையில் அகநிலை எதிர்வினைகள் இவை அனைத்தும் உணர்ச்சிகளாக கருதப்படுகின்றன இப்பொழுது நீங்கள் அவற்றை ஆராயும் புதிய எண்ணத்தை கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் உங்கள் அறிவாற்றல் மதிப்பீட்டின் ஒரு பகுதியை நீங்கள் ஆராய்வதால் உங்களுக்கு அகநிலை எதிர்வினை ஏற்படுகிறது உங்களிடம் எதிர்பார்ப்பு உணர்வு உள்ளது பின்னர் நீங்கள் அவற்றை நடத்தை எதிர்வினையாக மாற்றுகிறீர்கள் இறுதியாக அந்த எண்ணம் பற்றிய அறிவை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் இது செயல்பாடு இப்பொழுது நாம் ப்ளட்சிக்கின் கோட்பாடான இரண்டு அடிப்படை உணர்ச்சிகளின் கலவையைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் நீங்கள் இப்பொழுது பார்த்தது தன் தந்தையின் மரணத்திற்காக அழுகின்ற ஒரு மகனை அவர் தந்தை படுகொலை செய்யப்பட்டார் அவர் முகத்தில் உணர்ச்சியை பாருங்கள் அவர் பேசும் வார்த்தைகளை கவனியுங்கள் ப்ளட்சிக் சொன்ன இரண்டு வெவ்வேறு முதன்மை உணர்ச்சிகளின் சேர்க்கையை இங்கே பார்க்கலாம் அடிப்படை உணர்ச்சியை அடையாளம் காணும் இரண்டாவது முயற்சி ஐசார்ட் என்பவரால் செய்யப்பட்டது மனித உந்துதல் அமைப்பை உருவாக்கும் உள்ளார்ந்த மற்றும் தனித்துவமான உணர்ச்சிகள் ஒன்பது உள்ளன என்று அவர் கூறினார் முகம் மற்றும் உடல் செயல்பாடு காரணமாக அவைகள் சுயஅறிவு உடையதாக கருதப்படுகின்றன ஐசார்ட்ன் கூற்றுப்படி ஆர்வம் இன்பம் ஆச்சரியம் துன்பம் வெறுப்பு கோபம் அவமானம் பயம் மற்றும் அவமதிப்பு இவை ஒன்பதும் அடிப்படை உணர்ச்சிகள் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஆர்வம் இன்பம் ஆச்சரியம் துன்பம் வெறுப்பு கோபம் அவமானம் பயம் மற்றும் அவமதிப்பு இவை ஒன்பதும் அடிப்படை உணர்ச்சிகள் ஐசார்ட்டின் கூற்றுப்படி உணர்ச்சி மூவர் சூழல் தொடர்பு த்ரி பெர்சன் என்விரான்மென்ட் இன்டெராக்ஷன் மற்றும் ஐந்து வகையான உள் தனிப்பட்ட செயல்முறைகளால் இன்ட்ரா இண்டிவிஜுவல் ப்ராஸெஸ் செயல்படுத்தப்படுகிறது எனவே நீங்கள் நபர் சூழல் தொடர்பு பெர்சன் என்விரான்மென்ட் இன்டெராக்ஷன் பின்னர் பெறப்பட்ட கருத்து அப்டென்டு பெர்சப்ஷன் கேட்கப்பட்ட கருத்து டிமண்டடு பெர்சப்ஷன் மற்றும் தன்னிச்சையான கருத்துகளை ஸ்பான்டேனியஸ் பெர்சப்ஷன் பெற்றிருக்கிறீர்கள் இதனால் நீங்கள் சுலபமாக விஷயங்களை தொடர்புபடுத்த முடியும் நாம் முதல் பாடத்தில் விவாதித்தது உணர்வது மற்றும் உணர்வின் செயல்முறை மேலும் அதில் ஒரு சூழலில் இருந்து பெறப்பட்ட தூண்டுதலுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பது பற்றியும் பார்த்தோம் மேலும் ஆழ்ந்த பகுப்பாய்வை எப்படி செய்வது ஒரு கருத்து உங்களுக்குள் திடீர் மாற்றங்களை எவ்வாறு தூண்டுகிறது அந்த உடல் மாற்றத்திற்கு நீங்கள் எவ்வாறு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறீர்கள் இவை அனைத்தும் ஒருவரின் சூழல் தொடர்புக்கு உதவுகிறது இப்போது ஐசார்ட் சொல்லும் ஐந்து வெவ்வேறு உள் தனிப்பட்ட செயல்முறைகளை பற்றி பார்ப்போம் அங்கு நினைவகம் மெமரி கற்பனை இமஜினேஷன் முன்கணிப்பு புரோபிரியோசெப்சன் நாளமில்லா செயல்பாடுகள் எண்டோகிரேன் ஆக்டிவிடிஸ் பிற தன்னாட்சி நடவடிக்கைகள் அடானமிக் ஆக்டிவிடிஸ் மற்றும் நரம்புத்தசை அமைப்புகளின் நியுரொமஸ்குலர் சிஸ்டம் தன்னிச்சையான செயல்பாடுகள் போன்றவைகள் பற்றி அவர் சொல்லும் பொழுது பெற்ற நினைவு அல்லது பெறப்பட்ட நினைவு தன்னிச்சையாக செயல்படும் இது நமது தொடர்புகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது நீங்கள் விஷயங்களை எவ்வாறு கற்பனை செய்கிறீர்கள் தோரணை மற்றும் சில இயந்திர செயல்பாடுகளின் முன்கணிப்பு எண்டோகிரைன் மற்றும் பிற தன்னியக்க செயல்பாடுகளின் செயல்பாடு மற்றும் செயல்படுத்தல் அளவு பின்னர் அவை தன்னிச்சையாக நரம்புத்தசை அமைப்புக்கு எவ்வாறு தகவலளிக்கிறது என்பது போன்ற விஷயங்களை விவரிக்கிறார் இந்த காரணிகள் உங்களுக்கு இந்த வகை தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் ஒரு குறிப்பிட்ட வகை உந்துதல் நிலையை உருவாக்கவும் முயற்சிக்கும் இதன் அடிப்படையில் ஐசார்ட் சொன்னது என்னவென்றால் நமக்கு உள்ளார்ந்த உணர்ச்சி நிலைகள் உள்ளன மற்றும் தனித்துவமான இந்த உணர்ச்சிகள் அனைத்தும் அடிப்படையில் உந்துதல் அமைப்பை உருவாக்குகிறது உடல் நடவடிக்கைகள் மற்றும் முக நடவடிக்கைகள் சுயஅறிவு கொண்டவைகள் என்று அவர் கூறுகிறார் ஆனால் அடிப்படையில் உணர்ச்சி மற்றும் ஊக்க நிலைகள் ஒன்றுடன் ஒன்று முந்திக் கொள்ள முயற்சிக்கின்றன இங்கு எதற்காக ஐசார்ட் கருத்துக்களைப் பார்த்தோம் என்றால் ப்ளட்சிக் எட்டு அடிப்படை உணர்ச்சிகள் இருப்பதாக கூறியிருந்தார் ஆனால் ஐசார்ட் ஒன்பது அடிப்படை உணர்ச்சிகள் இருப்பதாக கூறுகிறார் பின்னர் பால் எக்மானின் முன்மொழிவு வந்தது பப்புவா நியூ கினியாவின் டானி மற்றும் ஃபோர் பழங்குடியினரைப் பற்றி எக்மன் குறுக்கு கலாச்சார ஆராய்ச்சி செய்கிறார் பின்னர் சில அடிப்படை உணர்ச்சிகளின் வெளிப்பாடுகள் மிகவும் இயல்பானவை என்று அவர் முடிவு செய்தார் பால் எக்மானின் கூற்றுப்படி நமக்கு ஆறு அடிப்படை உணர்ச்சிகள் உள்ளன அவை மகிழ்ச்சி சோகம் கோபம் பயம் வெறுப்பு மற்றும் ஆச்சரியம் இந்த ஆறு அடிப்படை உணர்ச்சிகள் தவிர மீதமுள்ளவை அனைத்தும் இந்த உணர்ச்சிகளின் சேர்க்கைகள் என்று கூறுகிறார் இப்போது அடிப்படை உணர்ச்சிகள் மகிழ்ச்சி சோகம் வெறுப்பு பயம் கோபம் ஆச்சரியம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவைகளின் பண்புகள் வேறுபட்டவை இந்த உணர்ச்சிகள் எதுவும் அவை அடிப்படை குணாதிசயங்கள் அல்ல எனவே குறிப்பிட்ட முந்தைய நிகழ்வுகள் இந்த உணர்ச்சிகளைக் கொண்டுவரும் அதற்கேற்றார்போல் உடலியல் மாற்றங்களும் நிகழும் இந்த உணர்ச்சிகள் உடலியல் ரீதியாக ஒரு குறிப்பிட்ட செயல் வடிவத்தை உங்களுக்குக் காட்டக்கூடும் ஆனால் அகநிலை அனுபவத்தின் அடிப்படையில் அவைகள் தனித்துவமானவைகள்